வணக்கம் நண்பர்களே கடந்த வார விரிவுரையில் நாம் முக்கியமாக லாங்கிடுடினல் ஸ்டாட்டிக் ஸ்டெபிளிட்டி மற்றும் எவ்வாறு உங்கள் விங் மற்றும் டெயில் ஆகியவை பிட்சிங் மொமண்டிற்கு பங்களிப்பு அளிக்கின்றன என்பனவற்றில் கவனம் செலுத்தினோம் ஃப்யூசலேஜை வடிவமைக்க தேவையான அளவுருக்கள் என்ன என்பதை பார்த்தோம் கட்டுப்பாட்டு பரப்பை வடிவமைக்க தேவையான அளவுருக்கள் என்ன இன்றைய விரிவுரையில் அதே தலைப்பில் நாம் கவனம் செலுத்துவோம் நாம் ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் அது நாம் சென்ற வாரங்களில் கற்றவற்றை மேலும் நன்றாக புரிந்துகொள்ள செய்யும் ஆனால் அதற்கு முன்பாக எவ்வாறு ஒரு ஏர்ஃபாயில் உங்களுடைய வடிவமைப்பு செயல்பாடுகளுக்கு தேவையான தகவல்களை அளிக்கிறது அல்லது நாம் பெறும் தகவல்கள் என்ன அல்லது எவ்வாறு நாம் ஒரு ஏர்ஃபாயில் ஐ தேர்ந்தெடுப்பது என்பதில் தான் கவனம் செலுத்த வேண்டும் இதுதான் நாம் முதலில் காணப்போவது எனவே முதல் தலைப்பானது எவ்வாறு ஒரு ஏர்ஃபாயில் ஐ தேர்ந்தெடுப்பது அல்லது ஒரு ஏர்ஃபாயிலில் இருந்து நாம் பெறும் தகவல்கள் என்ன என்பதே ஆகும் இப்பொழுது போயிங் மற்றும் ஏர்பஸ் போன்ற பெரிய கம்பெனிகள் பொதுவாக ஏர்ஃபாயிலுக்கு தங்களுடைய சொந்த வடிவமைப்பை மேற்கொள்கின்றன ஆனால் நம்முடைய தொடக்க கட்டத்திற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய யூசஸ் ஏர்ஃபாயில்களின் தரவுகளை நாம் பார்க்கப் போகிறோம் மேலும் அவற்றிலிருந்து நாம் பெறும் தகவல்கள் என்ன நாம் பார்க்கப்போகும் முதல் வரைபடம் CL வெர்சஸ் α வரைபடம் ஒரு சமச்சீர் ஏர்ஃபாயிலுக்கு CL வெர்சஸ் α வரைபடம் இவ்வாறு இருக்கும் அதாவது இது ஆதி வழியாக செல்லும் ஆனால் ஒரு கேம்பர்டு ஏர்ஃபாயிலுக்கு உங்களுடைய CL வெர்சஸ் α இது போல இருக்கும் மேலும் இந்த வரைபடங்களில் இருந்து நாம் பெறும் தகவல்கள் எல்லாம் உங்களுடைய CL இன் அதிகபட்ச மதிப்பு இது CLmax மற்றும் உங்கள் ஸ்டால் αstall αL0 மேலும் at 0 இன் மதிப்பு என்ன இவைகள்தான் CL வெர்சஸ் α வரைபடத்தில் இருந்து நாம் பெறும் தகவல்கள் இப்பொழுது நான் கவனம் செலுத்தும் இரண்டாவது வரைபடம் CD வெர்சஸ் α டிராக் குணகம் வெர்சஸ் ஆங்கில் ஆஃப் அட்டாக் அல்லது சில நிலைகளில் CL க்கு பதிலாக CD வெர்சஸ் α இல் நீங்கள் CL வெர்சஸ் CD வரைபடத்தில் CLCD ஐ காணலாம் இப்பொழுது இது ஒரு பக்கெட் வடிவில் உள்ளது மேலும் இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அல்லது இந்த நிலையில் CL இன் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு நீங்கள் CD இன் மதிப்பு மாறாமல் இருப்பதை காணலாம் எனவே ஒரு வடிவமைப்பின் கண்ணோட்டத்தில் இது எனக்கு பயன்தரக்கூடிய ஒன்று ஆகும் ஏனெனில் நான் இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு இயக்கினால் என்னுடைய டிராக் ஆனது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காது அல்லது டிராக் ஆனது மாறிலியாக நிலைபெற்று இருக்கும் இப்பொழுது இந்த இரண்டு வரைபடங்களுக்கு அப்பாற்பட்ட மூன்றாவது வரைபடம் c4 வெர்சஸ் 𝛼 வரைபடத்தை நான் பார்க்கப் போகிறேன் ஒரு ஏர்ஃபாயிலுக்கு கால்பங்கு கார்டின் Cm வெர்சஸ் ஆங்கில் ஆஃப் அட்டாக் வரைபடத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் மேலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது மிக அதிகமாக வேறுபடும் முதலில் ஒரு சமச்சீர் ஏர்ஃபாயிலுக்கு c4 ஆனது பூச்சியத்துக்கு சமமாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் கேம்பர்டு ஏர்ஃபாயில்களில் இவைகள் உங்களுடைய 0 ஐ காட்டிலும் குறைவாக இருக்கும் இவைகள் இதுபோன்ற எதிர்மறை மதிப்புகளைக் கொண்டிருக்கும் இதிலிருந்து நான் Cmac இன் மதிப்புகளை பெறலாம் எனவே இவைகள் தான் என்னுடைய வடிவமைப்பு செயல்முறையில் முன்னேறி செல்ல நமக்கு உதவியாக இருக்கும் மூன்று முக்கிய வரைபடங்கள் ஏனெனில் உங்களுடைய விங் மற்றும் டெயில் ஆகியவை கேம்பர்டு ஆகவோ சமச்சீர் ஆகவோ உள்ள ஏதாவது ஒரு ஏர்ஃபாயில்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் மேலும் நாம் ஒரு நல்ல வடிவமைப்பு செயல்முறைக்கு செல்ல தேவைப்படும் அளவுருக்கள் இவைகளே ஆகும் இவற்றிலிருந்து நாம் பெற்ற தகவல்களை நாம் சுருக்கமாக குறிக்க விரும்பினால் முதலில் ஏர்ஃபாயிலின் கேம்பர் CL ஆப்டிமம் அல்லது நாம் பார்க்கலாம் இதுதான் உங்கள் CLopt இந்த குறிப்பிட்ட ரேஞ்சின் காரணமாக உங்கள் டிராக் மாறாமல் இருக்கும் அல்லது ஒரு ஏர்ஃபாயிலின் கேம்பர் CLopt கொண்ட கேம்பர்கள் மற்றும் Cmac ஆகியவற்றுக்கு வேறுபடும் அதாவது கேம்பர் அதிகரிக்கும்போது உங்களுடைய ஆங்கில் ஆஃப் அட்டாக் ஜீரோ லிஃப்ட்டில் அதிகரிக்கும் மேலும் அதிக எதிர்மறையாக மாறும் இரண்டாவது விஷயம் ஏர்ஃபாயிலின் தடிமனான CDmin மாறுபடும் அதாவது tc மதிப்புடன் CDmin அதிகரிக்கும் மூன்றாவது விஷயம் ரெனால்ட் எண் சம்பந்தப்பட்டது CLmax அதிகரித்தால் CDmin குறையும் நான்காவது விஷயம் சர்ஃபேஸ் ரஃப்னஸ் ஆனது CDmin மற்றும் CLmax ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இவைகள் தான் நாம் ஒரு ஏர்ஃபாயிலை காணும் போது கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள் இப்பொழுது பல வகையான ஏர்ஃபாயில்கள் உள்ளன பல வெவ்வேறு தொடர் வரிசையிலான ஏர்ஃபாயில்கள் உள்ளன NACA 4 இலக்க வரிசைகள் NACA 5 இலக்க வரிசைகள் NACA 6 இலக்க வரிசைகள் ஆகியவை இவற்றில் சில மேலும் சில எப்லர் வரிசைகளும் உள்ளன இந்த ஒவ்வொரு ஏர்ஃபாயில்களும் சில எண்களால் பின்தொடரப்படுகின்றன உதாரணத்திற்கு NACA 66 2 015 மேலும் இந்த எண்களுக்கு முக்கியத்துவம் உள்ளது உதாரணத்திற்கு முதல் இலக்கம் வரிசை எண்ணைக் குறிக்கிறது இங்கே இது ஆறாவது இரண்டாவது இலக்கம் கார்டை பொருத்து கார்டின் பத்தில் ஒரு பங்கு குறைந்தபட்ச அழுத்தத்தின் நிலையை குறிக்கிறது அதாவது குறைந்தபட்ச அழுத்தமானது xc ஆனது 0 6 க்கு சமமாக உள்ளபோது 0 இப்பொழுது இந்த சிறிய 2 மற்றும் 3 ஆவது இலக்கம் டிராக் பக்கெட் ஆனது CLopt ஐ சுற்றி பிளஸ் மைனஸ் 0 2 வரை நீளும் என்பதை குறிக்கிறது மேலும் இந்த கடைசி இரண்டு இலக்கங்கள் 15 5 மற்றும் 6 ஆவது இலக்கங்கள் உங்களுடைய தடிமனானது 15 என்பதை குறிக்கிறது இவைகளே ஒரு குறிப்பிட்ட வரிசை எண் கொண்ட ஏர்ஃபாயிலில் இருந்து நாம் பெறும் தகவல்கள் இதைப்பற்றி இந்த வரிசை எண்கள் கூறும் தகவல்கள் இவைகளே ஆகும் மேலும் பிளாட் என்ன என்றும் அவற்றிலிருந்து நாம் பெறும் தகவல்கள் என்ன என்றும் ஏர்ஃபாயில் வடிவமைப்பிற்கு சில நிமிடங்களுக்கு பின்பு நாம் பார்த்துவிட்டோம் நாம் சில விங் அளவுருக்களை காண்போம் உதாரணத்திற்கு எவ்வாறு நீங்கள் உங்கள் ஏஸ்பக்ட் ரேஷியோவை தேர்ந்தெடுப்பீர்கள் எனவே ஏஸ்பக்ட் ரேஷியோவின் விளைவை காண்போம் முதலில் லிஃப்ட் கர்வின் சாய்வில் ஏஸ்பக்ட் ரேஷியோவின் விளைவை காண்போம் ஒரு ஏர்ஃபாயிலுக்கு Cl இன் மதிப்பு மற்றும் k இன் மதிப்புகள் நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த Cl வை 3d க்கு மாற்ற நாம் சில சூத்திரங்களை பயன்படுத்துவோம் Cl Clairfoil1 Cl airfoilπARe எனவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏஸ்பக்ட் ரேஷியோவை மாற்றப்படும்போது லிஃப்ட் ஸ்லோப் கர்வ் மதிப்பு மாறுபடும் உருவாக்கப்பட்ட டிராக் மேல் ஏஸ்பக்ட் ரேஷியோவின் இரண்டாவது விளைவு இப்பொழுது உருவாக்கப்பட்ட டிராக் ஆனது பின்வருமாறு கொடுக்கப்படும் CDi CL2πA 1 δ நம்மிடம் இந்த δ உள்ளது இது விமானத்தின் டேப்பர் ரேடியோ ஸ்வீப் மற்றும் சில வடிவியல் பண்புகளை சார்ந்தது நம்முடைய மூன்றாவது காரணி அமைப்பியல் எடை நமக்கு Wing Weight ∝ என்பது தெரியும் இதில் b இன் அளவுகள் 0 முதல் 0 5 0 79 வரை இருக்கும் மேலும் ஏஸ்பெக்ட் ரேஷியோ அதிகரித்தால் உங்களுடைய விங் ஸ்பேன் அதிகரிக்கும் என்பது நமக்கு தெரியும் மேலும் AR b2 S என்பது நமக்கு தெரியும் எனவே b √AR ∗ S இப்பொழுது விங் ஸ்பேன் அதிகரிக்கும் இதன் ரூட்டில் அதிகம் மொமன்ட் இருக்கும் அதிக விங் ஸ்பேன் இருப்பதால் இந்த ரூட்டை பொருத்த அதிக பெண்டிங் மொமன்ட் இருக்கும் இதன் விளைவாக உங்கள் சாதனங்கள் அதிக பெண்டிங் விசை அல்லது அதிக எடையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இதனால்தான் ஏஸ்பெக்ட் ரேஷியோ உங்களுடைய அமைப்பியல் எடையை அதிகமாக பாதிக்கிறது மேலும் புள்ளி d ஆனது ஸ்பேனின் மீதான ஏஸ்பெக்ட் ரேஷியோ வின் விளைவு நாம் ஏற்கனவே பார்த்துள்ளது போல ஸ்பேன் ஆனது ஏஸ்பெக்ட் ரேஷியோ வை சார்ந்துள்ள ரூட்டிற்கு நேர்தகவில் இருக்கும் எனவே ஏஸ்பெக்ட் ரேஷியோ அதிகமாக இருப்பின் உங்களுடைய ஸ்பேன் அதிகமாக இருக்கும் வடிவியல் அல்லது ஏரோடைனமிக் பண்புகளுக்கு மாற்றாக இது உங்களுக்கு பாதுகாத்து வைப்பதில் சிக்கலை ஏற்படுத்தும் ஏஸ்பெக்ட் ரேஷியோ அதிகமாக இருந்தால் உங்களுடைய விங் ஸ்பேன் ஆனது மிக அதிகமாக இருக்கும் இதனால் உங்களுக்கு விமானத்தை ஸ்டோர் செய்வதில் சிக்கல் ஏற்படும் எனவே இவைகள் தான் வடிவமைப்பின் மீதான ஏஸ்பெக்ட் ரேஷியோ இன் விளைவுகள் இப்பொழுது நாம் கடந்த வார விரிவுரையின் அடிப்படையிலான எண்ணியல் கணக்குகளை பார்க்கப்போகிறோம் ஏர்ஃபாயில் இல் இருந்து நாம் பெற்ற தகவல்களை அடிப்படையாகக் கொண்டு காண்போம் மேலும் வடிவமைப்பின் மீதான ஏஸ்பெக்ட் ரேஷியோ வின் விளைவுகள் என்ன இப்பொழுது நடந்த மற்றும் கடந்த வாரத்தில் நடந்த விரிவுரையை அடிப்படையாகக் கொண்ட எண்ணியல் கணக்கை இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இதை நாம் ஒரு சிறிய UAV க்கு காண்போம் எனவே ஒரு UAV க்கு நம்மிடம் உள்ள தகவல்கள் இவைகளே ஆகும் ஸ்பெசிபிகேஷன் எடை 6 kg அல்லது விங் ஸ்பேன் 2 5 மீட்டர்கள் டெய்ல் ஸ்பேன் 0 8 மீட்டர்கள் குருய்ஸ் வேகம் அல்லது திசைவேகம் வினாடிக்கு 18 மீட்டர்கள் இப்பொழுது விங்கிற்கான ஏர்ஃபாயில் தரவுகள் ஏர்ஃபாயில் ஆனது E197 டெய்லிற்க்கு இது NACA 0009 உங்களுக்கு டெய்லிற்கான மதிப்புகள் தெரியும் என்பதால் நாம் சமச்சீர் ஏர்ஃபாயில் ஐ பயன்படுத்துகிறோம் ஆனால் இங்கு கேம்பர்டு ஏர்ஃபாயில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது UAV க்கான மற்ற தகவல்கள் ரூட் கார்டு 0 330 மீட்டர்கள் டிப் கார்டு 0 220 மீட்டர்கள் மற்றும் ஸ்வீப் ஆங்கிள் 5 டிகிரி டெயில் ரூட் கார்டிற்க்கு 0 200 டிப் கார்டிற்கு 0 இப்பொழுது இந்த தகவல்களை பயன்படுத்தி டெயில் செட்டிங் ஆங்கில் என்ன ஆர்ம் என்ன விங்கின் நிலை மற்றும் ஏர்ஃபாயில் இன் நிலை என்ன ஆகியவற்றை நாம் வடிவமைக்க வேண்டும் முதலில் தொடங்குவதற்கு முன்பாக நாம் இந்த ஏர்ஃபாயில் E197 மற்றும் NACA009 இன் பிளாட்டை பார்க்கவேண்டும் இதன் பின்பு வடிவமைப்பை முன்னெடுத்துச் செல்ல தேவையான தகவல்கள் அனைத்தையும் வரவழைக்க வேண்டும் E197 ப்ளாட்டிற்கான தரவுகளை நீங்கள் பார்க்கும் போது பின்வரும் தகவல்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் E197 க்கான CLmax 1 2 α ஆனது 2 75 டிகிரிகள் உங்களுடைய சாய்வு Clα E197 ஆனது ஒரு ரேடியனுக்கு 6 இங்கே நீங்கள் மதிப்புகளை டிகிரியில் பெறுவீர்கள் இதை நீங்கள் ரேடியனுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் இதே போல் டெயிலுக்கு NACA 0009 க்கான Clα மதிப்பானது ஒரு ரேடியனுக்கு 6 66 க்கு சமமாகும் இரண்டாவது தகவலை நாம் CD வெர்சஸ் α வரைபடத்திலிருந்து பெறலாம் அதாவது குறைந்தபட்ச டிராகை பெற α இன் எந்த குறிப்பிட்ட மதிப்புக்குள் நான் இயக்க வேண்டும் குறைந்தபட்ச டிராகிற்கான α இன் ரேஞ் மூன்றாவதாக Cmac ஐ பெற கால் பகுதி கார்டில் Cm வெர்சஸ் α மேலும் எப்லர் 197 ற்கு Cmac ஆனது சுமார் 0 07 அளவு இருக்கும் இரண்டாம் படியானது விங் மற்றும் டெயில் பரப்பின் கணக்கீட்டை உள்ளடக்கியது இப்பொழுது விங்கிற்கு டிப் கார்டு ஆனது 0 220 மற்றும் ரூட் கார்டு ஆனது 0 330 என குறிப்பிடப்படுகிறது எனவே இதை ஒரு ட்ரெப்சாய்டு ஆக கருதி பரப்பானது கணக்கிடப்படுகிறது ஸ்பேன் ஆனது 2 5 என குறிப்பிடப்படுகிறது எனவே இது 2 52 ஆகும் Area 12 distance இது பாதி விங்கின் பரப்பளவு மட்டுமே எனவே 2 ஆல் பெருக்க வேண்டும் இதனால் நாம் முழு விங்கின் பரப்பளவை பெறலாம் எனவே இதன் மதிப்பு சுமார் 0 6875 சதுர மீட்டர்கள் ஆக கிடைக்கும் இதே போல் டெயில் பரப்பிற்கு CR ஆனது 0 2 CT ஆனது 0 150 மேலும் ஸ்பேன் ஆனது 0 8 மீட்டர்கள் எனவே டெயிலின் பரப்பு ஆனது St 0 20 15 0 82 0 14 m2 மூன்றாவது படி ஏஸ்பெக்ட் ரேஷியோவை கணக்கிடுவது ஏஸ்பெக்ட் ரேஷியோ ஆனது b இன் அடுக்கு 2 வகுத்தல் S ஆல் கொடுக்கப்படும் என நாம் அறிவோம் விங் ஆனது 2 5 மீட்டர்கள் என நமக்கு தெரியும் பரப்பளவிற்கு நாம் S 0 6875 ஐ பெற்றோம் இது 9 09 என்ற ஏஸ்பெக்ட் ரேஷியோவை கொடுக்கும் இதேபோல் டெயிலுகான ஏஸ்பெக்ட் ரேஷியோ ஆனது 0 8 இன் அடுக்கு 2 வகுத்தல் 0 14 இதன் மதிப்பு சுமார் 4 57 மேலும் டெயிலுக்கான ஏஸ்பெக்ட் ரேஷியோ ஆனது பொதுவாக 4 மற்றும் 5 ற்குள் இருக்கும் நான்காம் படியானது Cl ஐ விங் மற்றும் டெயிலுக்கு கணக்கிடுவது ஆகும் ஏர்ஃபாயிலில் இருந்து நாம் பெறும் தகவல்கள் என்னவென்றால் எப்லர் 197 க்கான Cl சாய்வானது NACA 0009 Cl ஆனது 6 66 இவைகள் எல்லாம் ஒரு ரேடியனுக்கான அளவில் உள்ளன இப்பொழுது 2d இல் இருந்து 3d க்கு மாற்றுவதற்கான சூத்திரத்தை பயன்படுத்தும் போது Cl Cl1 ClπARe 6 31 6 3 0 8 9 09 4 94 rad மற்றும் Clt 6 661 6 66 4 57 0 8 4 21 rad ஐந்தாம் படி சராசரி ஏரோடைனமிக் கார்டு மற்றும் ஏரோடினமிக் சென்டர் சராசரி ஏரோடைனமிக் கார்டை கணக்கிட இரண்டு வழிமுறைகள் உள்ளன நீங்கள் வடிவியல் முறையை பயன்படுத்தலாம் அல்லது வடிவியல் முறையிலுள்ள சூத்திரத்தை பயன்படுத்தலாம் உங்களுக்கு டிப் மற்றும் ரூட் கார்டுகள் தெரியும் இது உங்களுடைய ரூட் கார்டு இது உங்களுடைய டிப் கார்டு இந்த நீளத்தை அளந்து இதை நீட்டி இந்த நீளத்தை இப்பக்கத்தில் இணைக்க வேண்டும் இதேபோல் இந்த நீளத்தை அளந்து இதை நீட்டி ரூட் கார்ட்டில் CT சேர்க்க வேண்டும் இந்த இரு புள்ளிகளை இணைத்து மேலும் இந்த மையத்தை இந்த மையத்துடன் இணைக்க வேண்டும் அல்லது நீங்கள் இந்த கோட்டை இந்த இடம் வரை நீட்டிக்கலாம் மேலும் இது உங்கள் CR ஆக இருக்கும் இது உங்கள் CT ஆக இருக்கும் இந்த இரு கோடுகளை இணைக்கவும் இதுவே உங்கள் சராசரி ஏரோடைனமிக் கார்டு இதுதான் வடிவியல் முறை ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய இறக்கைகள் மிகப்பெரியதாக இருப்பதால் உங்களால் நேரடியாக இந்த முறையை பயன்படுத்த முடியாது நீங்கள் வடிவியல் முறையில் கணக்கிட விரும்பவில்லை எனில் நீங்கள் கணக்கீட்டு சூத்திரத்திற்கு போகலாம் c ⅔ CR 1 τ τ21 τ இங்கே 𝜏 அளவே உங்கள் டேப்பர் ரேஷியோ அதாவது கார்டு ரூட் மற்றும் டிப் ஆகியவற்றின் ரேஷியோ நமக்கு இதன் மதிப்பு 0 இதன் மதிப்பு 0 எனவே உங்கள் சராசரி ஏரோடைனமிக் கார்டு ஆனது c ⅔ 0 33 1 0 67 0 6721 0 67 0 279 m நீங்கள் உங்கள் சராசரி ஏரோடைனமிக் கார்டை கணக்கிட்ட உடன் இப்பொழுது ஏரோடைனமிக் சென்டரை கணக்கிட வேண்டும் இப்பொழுது உங்கள் கேள்வியிலேயே 5 டிகிரி ஸ்வீப் உள்ளது என கொடுக்கப்பட்டுள்ளதால் இது ஏதோ ஒரு θ எனில் இதுவே உங்கள் சராசரி ஏரோடினமிக் கார்டு ஆக இருக்கலாம் ரூட்டிலிருந்து உள்ள தொலைவு x மற்றும் கிடைமட்ட கோட்டிலிருந்து உள்ள தொலைவு y ஆகியவை பின்வருமாறு x b6 1 2τ 1 τ மற்றும் y b6 1 2τ 1 τ tan θ எனவே நமக்கு y 2 56 1 2 0 67 1 0 67 tan5 0 051 ஏரோடைனமிக் சென்டர் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்துள்ளது போல் பொதுவாக நாம் c4 ஐ உங்கள் ஏரோடைனமிக் சென்டர் ஆக எடுத்துக் கொள்வோம் நமக்கு c இன் மதிப்பு 0 எனவே AC ஆனது 0 2794 ஆக இருக்கும் எனவே இந்த கிடைமட்ட கோட்டிலிருந்து உங்களுடைய ஏரோடைனமிக் சென்டர் ஆனது பின்வரும் தொலைவில் இருக்கும் y c4 0 051 0 0697 0 1207 m இது உங்கள் கிடைமட்டக் கோடு எனில் இதுவே உங்கள் ரூட் கார்டாக இருக்கும் இதன் மதிப்பு 0 இந்த புள்ளியில் இருந்து உங்களுடைய ஏரோடினமிக் சென்டர் ஆனது சுமார் 0 1207 மீட்டர்கள் ஆக இருக்கும் நீங்கள் x கணக்கிட வேண்டும் எனில் கணக்கிடலாம் இதன் மதிப்பு 0 58 ஆக கிடைக்கும் இந்த எல்லா கணக்குகளுக்கும் பிறகு கிடைமட்ட கோட்டிலிருந்து அல்லது உங்களுடைய விங் நிலையின் தொடக்கத்திலிருந்து AC இன் நிலை என்ன என்பதை நீங்கள் முடிவு செய்து இருப்பீர்கள் இப்பொழுது அந்த ஆறாம் படி நிலைக்கு பிறகு நீங்கள் உங்கள் விமானத்தை இயக்க வேண்டிய CLtrim இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை கணக்கிடலாம் மேலும் தேவைப்படும் Cm0 இன் மதிப்பு என்ன என்பதையும் கணக்கிடலாம் நமக்கு விமானத்தின் எடை 6 kg மற்றும் திசைவேகம் குருய்ஸ் திசை வேகம் வினாடிக்கு 18 மீட்டர்கள் என்பது தெரியும் எனவே பின்வரும் சூத்திரத்தை பயன்படுத்தினால் CL 2WSV2 நீங்கள் CLtrim 2 6 9

225 0 6875 182 இன் மதிப்பை கணக்கிடலாம் எனவே நான் 0 657 இல் இயக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் இந்த மதிப்புகளை மாற்ற வேண்டுமெனில் மற்றொரு தொகுப்பு தரவுகளுக்கு செல்ல வேண்டும் CLtrim இதுவே நான் முதலில் பெற்ற மதிப்பு CLtrim இன் மதிப்பு வேறுபட்டு உள்ள பல்வேறு நிலைகள் உள்ளன உதாரணத்திற்கு நீங்கள் CL ஆனது குறைந்தபட்ச டிராக்கிற்கு சமமாக உள்ளவாறு இயக்கலாம் அதாவது CL CD0K இதில் உங்களால் CD0 ஐ 0 32 முதல் 0 04 வரை ஏதோ ஓர் மதிப்பை கருதி கணக்கிட முடியும் மேலும் k கணக்கிட முடியும் குறைந்தபட்ச டிராக்கிற்கு ஒரு CLtrim மதிப்பை பெறுவீர்கள் ஸ்டேட்டிக் மார்ஜின் மதிப்பு SM dCmdCL முந்தைய விரிவுரை மற்றும் இதனை நாம் செய்து பார்த்த மற்ற விரிவுரைகளில் இருந்து இது நமக்கு தெரியும் எனவே Cm வெர்சஸ் CL வரைபடத்திலிருந்து இதனை நாம் பிளாட் செய்தால் இதுவே ஸ்டேட்டிக் மார்ஜின் ஆகும் மேலும் 0 657 என்ற புள்ளியில் இயக்க Cm0 இன் மதிப்பு என்ன இது CL மதிப்பு 0 க்கு சமமாக உள்ளபோது இதில் விமானத்தை 0 657 இன் ட்ரிம் செய்ய Cm0 இன் மதிப்பு என்ன என்பதை நான் கணக்கிட வேண்டும் எனவே எனக்கு 15 சதவீத ஸ்டேட்டிக் மார்ஜின் தேவை என கருதுவோம் நீங்கள் 10 15 20 என எந்த ஸ்டாட்டிக் மார்ஜினை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் நான் 15 சதவீதத்தை என்னுடைய ஸ்டேட்டிக் மார்ஜின் ஆக தேர்ந்தெடுத்துள்ளேன் எனவே என்னுடைய விமானம் ஸ்டேட்டிக்காக நிலையாக இருக்க உங்களுடைய Cm வெர்சஸ் 𝛼 சாய்வு அல்லது Cm வெர்சஸ் CL சாய்வு எதிர்மறையானதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் Cm0 ஒரு நேர்மறை எண்ணாக இருக்கவேண்டும் ஆனால் இவை இரண்டும் வெவ்வேறு நிலைகளில் உள்ளன இங்கே இந்த Cm0 ஆனது 𝛼 ஆனது 0 ற்கு சமமாக உள்ளவாறு உள்ளது இந்த இடத்தில் Cm0 ஆனது CL 0 க்கு சமமாக உள்ளவாறு உள்ளது நான் என்னுடைய கணக்கீடுகள் எல்லாவற்றையும் α ஆனது 0 க்கு சமமாக உள்ளவாறு செய்யப்போகிறேன் எனவே இங்கே CL ஆனது 0 க்கு சமமாக உள்ளவாறு உங்களுடைய Cm0 இருக்காது மேற்படி கணக்கீடுகளுக்கு நான் பயன்படுத்தப்போகும் மதிப்புகள் இவைகளே ஆகும் இப்பொழுது Cm வெர்சஸ் CL வரைபடத்தை பொருத்த Cm0 கணக்கிடுவதற்கான தேவை என்ன என்பதில் நாம் இருக்கிறோம் நான் என்னுடைய Cm0 மதிப்பை CL0 மதிப்பில் கணக்கிட வேண்டும் எனவே முதலில் நாம் CL0 இன் மதிப்பை கணக்கிடவேண்டும் இதன் மதிப்பு CLw க்கு சமம் இதை நான் ஏற்கனவே கணக்கிட்டு உள்ளேன் மேலும் 0 லிஃப்டில் ஆங்கில் ஆஃப் அட்டேக் இன் மதிப்பை எப்லர் E197 ஏர்ஃபாயிலில் இருந்து நாம் கண்டறிந்துள்ளோம் CL0 CLW 𝛼W 4 94 2 75 57 3 0 237 CL மதிப்பு 0 237 க்கு சமமாக உள்ளபோது எனக்கு தேவையான Cm0 மதிப்பை கணக்கிட வேண்டும் நாம் வரைபடத்திலிருந்து என்னுடைய CLtrim நிலை ஆனது 0 657 என்பதை பார்த்துள்ளோம் நான் என்னுடைய மதிப்பை 0 237 இல் கணக்கிட வேண்டும் மேலும் இது மைனஸ் 0 15 என்பது எனக்கு தெரியும் அதாவது ஸ்டேட்டிக் மார்ஜினின் எதிர்மறை மதிப்பு எனவே இந்த நிலையை நான் சுலபமாக பெறலாம் நான் செய்ய வேண்டியது Cm0 reqd 0

15 0 063 CLtrim இன் 0 657 மதிப்பிற்கு 15 சதவீத ஸ்டேட்டிக் மார்ஜினை பெற ஒட்டுமொத்த விமானத்தின் Cm0 ஐ 0 063 ஆக பெற வேண்டும் எனவே இப்பொழுது தேவையான நிபந்தனை என்ன தேவையான டெயில் செட்டிங் ஆங்கில் என்ன நமக்கு டெயில் செட்டிங் ஆங்கில் தேவையா இல்லையா ஆகியவற்றை கணக்கீடுகளின் அடிப்படையில் பார்க்க போகிறோம் எனவே இதுவே Cm0 reqd இப்பொழுது படி 7 CG என்ற Cm0W Cm0t முன்பு நான் விங்கின் கிடைமட்ட கோட்டை பொருத்த ஏரோடைனமிக் சென்டரின் நிலை என்ன என்பதை வரவழைத்தோம் இது உங்களுடைய கிடைமட்டகோடு மற்றும் முந்தைய விரிவுரையில் நாம் பார்த்ததுபோல் இதை நாம் 0 1207 ஆக வரவழைத்தோம் முந்தைய விரிவுரையில் பார்த்ததுபோல் ஸ்டேட்டிக் ஸ்டெபிளிட்டியை பெற உங்களுடைய CG ஆனது AC க்கு பின்னால் இருக்க வேண்டும் இது உங்களுடைய டெயில் மற்றும் இது AC CG ஆனது AC க்கு பின்னால் இருக்க வேண்டும் எனவே ஒரு ஃபிக்ஸ்டு விங் UAV க்கு நாம் ஒரு லித்தியம் பாலிமர் மின்கலன் ஐ பயன்படுத்துவோம் எனவே பறத்தலின் போது உங்களுடைய நிறை வேறுபடாது எனவே UAV க்களில் CG ஆனது முன்பாகவே முடிவு செய்யப்பட்டது மாறாதது ஆனால் ஜெட் ஆக உள்ள பட்சத்தில் பறத்தலின் போது உங்களுடைய எரிபொருள் பயன்பாட்டால் CG மாறுபடலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட ரேஞ் உள்ள CG ஐ கருத்தில் கொள்ள வேண்டும் இதற்கு நீங்கள் கணக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய UAV இல் நாம் இதைப்பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் CG மாறுபடாது எனவே முதலில் நான் விங் கிடைமட்ட நிலையில் இருந்து CG ஐ 0 185 மீட்டராக எடுத்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த CG ஐ மாற்றி உங்கள் முடிவு என்ன என்பதை காணலாம் அல்லது டெயில் செட்டிங் ஆங்கிள் என்ன என்பதை காணலாம் என்னுடைய கணக்கீடுகளுக்காக மட்டுமே நான் 0 185 மீட்டர் ஐ தேர்ந்தெடுத்துள்ளேன் 0 657 க்கு சமமான CLtrim இல் 15 சதவீத ஸ்டேட்டிக் மார்ஜினை பெற இதுவே என்னுடைய தேவை என நாம் பெற்றோம் எனவே விமானத்திற்கு தேவையான Cm0 ஆனது 0 அதாவது Cm0 ac Cm0W Cm0t Cm0f எளிமைக்காக நாம் Cm0f ஐ தவிர்க்கிறோம் எனவே இது பின்வரும் காம்பினேஷன் ஆக இருக்கும் Cm0 ac Cm0W Cm0t இப்பொழுது Cm0W Cmac CL0 Cmac மதிப்பு என்ன என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் மைனஸ் 0 07 என்ற ஏர்ஃபாயில் தரவுகளிலிருந்து நாம் பின்வருவனவற்றை கணக்கிடுவோம் Cm0W 0 07 0 237 0 185 0 1270 279 0 0154 Cm0W மதிப்பை நாம் பெற்றவுடன் இதை நாம் மொத்த Cm0 ac இலிருந்து கழித்துக் கொள்ளலாம் அதாவது Cm0 ac Cm0W Cm0t 0

0154 Cm0t Cm0t 0 063 0 0154 0 074 எனவே மொத்த Cm0ac மதிப்பை 0 063 ஆக பெற நான் உருவாக்கவேண்டிய மதிப்பு இதுவே ஆகும் நாம் Cm0 ற்கான சூத்திரத்தை முன்பே பார்த்துள்ளோம் Cm0t ηVHCLt ε0 iw − it நம்முடைய கணக்கீடுகளுக்காக நாம் VH ஆனது 0 7 க்கு சமம் என எடுத்துக் கொள்ளப் போகிறோம் பொதுவான ரேஞ் ஆனது 0 7 என எடுத்துக் கொள்கிறோம் எனவே VH StSW ltc என எடுத்துக் கொள்கிறோம் நமக்கு ஏற்கனவே டெயிலின் பரப்பு விங்கின் பரப்பு தெரியும் நமக்கு சராசரி ஏரோடினமிக் கார்டு தெரியும் எனவே lt 0 7 SW CSt 0 7 0 6875 0 14 எனவே நீங்கள் உங்கள் டெயில் ஆர்ம் ஐ 0 959 ஆக பெற்றீர்கள் எனவே இது உங்களுடைய AC மற்றும் இது உங்களுடைய CG மற்றும் இது உங்களுடைய டெயில் எனவே CG மற்றும் டெயிலின் ஏரோடினமிக் சென்டருக்கான தொலைவு 0 959 மீட்டர்கள் இப்பொழுது Cm மதிப்பை கணக்கிட Cm0 ஆனது 0 0784 க்கு சமமாக இருக்க டெயில் இன்ஸிடெண்ஸ் ஆங்கில் என்னவாக இருக்க வேண்டும் எனவே Cm0t 1 ∗ 0

09 0 0166 இப்பொழுது இந்த எல்லாம் மதிப்புகளையும் சமன்பாட்டில் பிரதியிட Cm0t 1 ∗ 0

0784 it 0 01 rad or 0 53 எனவே மொத்த Cm0 ac இன் மதிப்பு 0 063 ஆக பெற இதுவே டெயில் இன்ஸிடெண்ட்ஸ் ஆங்கிளின் மதிப்பு மேலும் CLtrim ஆனது 0 657 க்கு சமமாக உள்ளபோது ஸ்டேட்டிக் மார்ஜின் ஆனது 15 நான் நியூட்ரல் பாயின்ட் ஐ கணக்கிட வேண்டும் எனவே நியூட்ரல் பாயின்ட் ஆனது பின்வருமாறு குறிப்பிடப்படுகின்றது XNP Xac CmfCLW 𝜂VH CmfCLW 1 𝜕𝜖 𝜕𝛼 இப்பொழுது 𝜕𝜖 𝜕𝛼 CLɑWπAR 2 4 09 0 346 மற்றும் Cmf ஐ 0 ஆக ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு எடுத்துக் கொள்ளப் போகிறோம் XNP 0 4326 0 3901 0 8227 எனவே என்னுடைய இறுதி சமன்பாடு ஆனது XNP Xac 1 ∗ 0

214 941 0 346 XNP 0 4326 0 3901 0 8227 ஸ்டாட்டிக் மார்ஜினை பின்வரும் சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிட வேண்டும் எனில் SM XNP− XCG இந்த நியூட்ரல் பாயின்ட் ஐ நீங்கள் பெற்றவுடன் நான் முதலில் தோராயமாக கருதிய ஸ்டாட்டிக் மார்ஜின் சரியா தவறா என்பதை சரிபார்த்துக் கொள்ளலாம் இந்த மதிப்புகளை சமன்பாட்டில் பிரதியிட்டு 0 159 என்ற மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் அதாவது 15 9 சதவீதம் இது போதுமான அளவு சரியானது ஏனெனில் நாம் அதிக அளவிலான தோராய மதிப்பு களை எடுத்துள்ளோம் நான் CLtrim 2W 𝜌𝑆V2 என்ற மதிப்பை எடுத்துள்ளேன் நீங்கள் CLtrim ஐ குறைந்தபட்ச டிராக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுபோலCD0K அல்லது குறைந்தபட்ச பவரில் 3CD0K இதை முயற்சி செய்து எந்த மாதிரியான நிபந்தனை இருக்கும் என்பதையோ அல்லது டெயில் செட்டிங் ஆங்கிள் என்ன என்பதை வகுக்கலாம் எனவே இவைகளே எண்ணியல் கணக்கீடுகளுக்கானது